இந்த விரிவுரையில் மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessors மைக்ரோகம்ப்யூட்டர்ஸ் micrcomputers மற்றும் மைக்ரோகண்ட்ரோலர்ஸ் microcontrollers களின் சில அடிப்படைக் கருத்துகளைப் பற்றி காண உள்ளோம் ஏனென்றால் இவைகள் நம்மைச் சுற்றியுள்ள எம்பெட்டட் சிஸ்டம் embedded system த்தின் மூளை அல்லது செயலாக்க சக்தி ஆகும் இவற்றுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடுகள் என்ன என்பதையும் காண்போம் கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர்ஸ் computer architectures ன் சில வகைப்பாடு பற்றி நாம் பேசுவோம் அதைத் தொடர்ந்து மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessors மற்றும் மைக்ரோகண்ட்ரோலர்ஸ் microcontrollers களின் முக்கிய சிறப்பியல்பு அம்சங்கள் பற்றியும் பார்ப்போம் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் computer system எவ்வாறு இயங்குகிறது என்பதிலிருந்து துவங்குவோம் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் computer system -தைப் பொறுத்தவரை எல்லா கணக்கீடுகளை அல்லது கால்குலேஷன்ஸ் calculations ஐ மேற்கொள்ளும் அமைப்பு சிபியு CPU ஆகும் இதன் திட்ட வரைபடத்தை நீங்கள் காணலாம் சிபியு CPU நடுவில் உள்ளது அத்துடன் ப்ரோக்ராம் program மற்றும் டேட்டா data வை சேமிக்கும் சில மெமரி memory களும் உள்ளன சிபியு CPUஎன்ன செய்கிறது இது ப்ரோக்ராம் மெமரி program memory யிலிருந்து ஒவ்வொன்றாக இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions ஐ பெறுகிறது இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions ஐ இயக்குகிறது மேலும் செயல்படுத்தும்போது டேட்டா மெமரி data memory ற்கு இடையில் சில டேட்டா data வை மாற்றம் செய்வது டேட்டா data வை படிப்பது அல்லது டேட்டாdata வை மீண்டும் டேட்டாdata நினைவகத்தில் எழுதுவது என்ற முறையில் நடக்கும் செயலாக்கத்திற்கு கூடுதலாக கம்ப்யூட்டர் சிஸ்டம் computer system பெரும்பாலும் வெளி உலகுடன் இடைமுகம் அல்லது தொடர்பு கொள்ள வேண்டும் வெளி உலகம் என்பது டெஸ்க்டாப் desktop அல்லது லேப்டாப் laptop போன்ற வழக்கமான சிஸ்டம்ஸ் systems ஐ கம்ப்யூட்டர் சிஸ்டம் computer system மாக பயன்படுத்தும் பயனாளி ஆகும் ஐஓ IO சப்ஸிஸ்டெம் subsystem பயனாளிகளை கம்ப்யூட்டிங் சிஸ்டம் computing system துடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது வெளி உலகம் எப்போதுமே ஒரு மனிதனாக இருக்காது அது சூழலாக இருக்கலாம் அது வெப்பநிலை அழுத்தம் ஈரப்பதத்தை உணரச் செய்யும் சுற்றுச்சூழலின் சில அளவுருக்கள் ஆகும் அவைகள் இன்புட் input டாக இருக்கும் அதுபோலவே ஒரு ஹீட்டர் heater ஐ இயக்குதல் கம்ப்ரஸ்ஸர் compressor ஐ இயக்குதல் மற்றும் பல திருத்த நடவடிக்கைகளை செய்யலாம் இவையே அவுட்புட் output சாதனங்கள் ஆகும் இன்ஸ்ட்ரக்சன் செட் ஆர்க்க்கிடெக்சர்ஸ் instruction set architectures களைப் பற்றி பேசுவது கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் computer systems களை வகைப்படுத்தக்கூடிய ஒரு வழியாகும் இன்ஸ்ட்ரக்சன் செட்ஸ் instruction sets களின் பரந்த வகைப்பாட்டைப் பொறுத்து சிபியு CPUஎந்த வகையான இன்ஸ்ட்ரக்சன் செட்ஸ் instruction sets களை இயக்க முடியும் என்பதை வைத்து கம்ப்யூட்டர் computer களை சிஸ்க் ஆர்க்கிடெக்சர் CISC architecture அல்லது ரிஸ்க் ஆர்க்கிடெக்சர் RISC architecture என வகைப்படுத்தலாம் சிஸ்க் CISC என்பது காம்ப்ளக்ஸ் இன்ஸ்ட்ரக்சன் செட் கம்ப்யூட்டர் Complex Instruction Set Computer என்பதன் குறுகிய வடிவம் ஆகும் இத்தகைய சிஸ்க் CISC ஆர்க்கிடெக்சர் architecture ற்கு மிகவும் பொதுவான எடுத்துக்காட்டு டெஸ்க்டாப் desktop லேப்டாப் laptop மற்றும் சர்வர் மார்க்கெட் server market களில் ஆதிக்கம் செலுத்தும் இன்டெல் Intel வகை ப்ராசஸர் processor -கள் ஆகும் 90 க்கும் மேற்பட்ட ப்ராசஸர் processor -கள் இன்டெல் intel அல்லது இன்டெல் intel தயாரித்த சில குளோன் clones களால் தயாரிக்கப்படுகின்றன இவை சிஸ்க்CISC என்று அழைக்கப்படுகின்றன இந்தவகை இன்ஸ்ட்ரக்சன் instruction கள் நிறைய நெகிழ்வுத்தன்மை மற்றும் அம்சங்களுடன் மிகவும் சிக்கலானதாக இருக்கும் ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்சன் செட் கம்ப்யூட்டர் Reduced Instruction Set Computer அல்லது ரிஸ்க்RISC எனப்படும் மற்றொரு தத்துவம் உள்ளது இதில் இன்ஸ்ட்ரக்சன் செட் instruction set மிகவும் எளிமையாக உள்ளதால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் computer system ஹார்ட்வர் hardware ஐ செயல்படுத்துவது மிகவும் எளிதானது ஒருவிதத்தில் இது இன்ஸ்ட்ரக்சன் instructions ஐ செயல்படுத்த செய்வதில் மிகவும் திறமையானது இன்று நாம் காணும் பெரும்பாலான மைக்ரோகண்ட்ரோலர்கள் microcontrollers ரிஸ்க் ஆர்க்கிடெக்சர் RISC architecture ஐ அடிப்படையாகக் கொண்டவை என்ற முதன்மையான காரணத்தினால் இவை செயல்படுத்த எளிதானவை மைக்ரோகண்ட்ரோலர் micro controller கள் மட்டுமல்லாமல் நவீன ப்ராசசர்ஸ் processors களில் பெரும்பாலானவை ரிஸ்க் RISC தத்துவத்தை இன்ஸ்ட்ரக்சன் செயலாக்கத்தை அடிப்படையாகக் கொண்டவை ஏனெனில் இது இன்ஸ்ட்ரக்சன் எக்சீகூஷன் யூனிட் instruction execution unit ஐ மிகவும் திறமையானதாக மாற்றி அமைக்கிறது நாம் பேசும் இன்டெல் ப்ராசஸர்ஸ் Intel processors கூட சிஸ்க்CISC ஐ அடிப்படையாகக் கொண்டவை இந்த வகை காம்ப்லெக்ஸ் complex இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions உள்ளுக்குள் சிம்ப்ளர் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் simpler instructions அல்லது மைக்ரோ இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் micro instructions களாக பிரிக்கப்படுகின்றன அதன் பிறகு அவை ஒரு ரிஸ்க் RISC இன்ஸ்ட்ரக்சன் செட்டைப் instruction set போலவே எளிமையாக இருக்கின்றன பின்னர் அவை ஒரு கண்ட்ரோலர் controller ஐ பயன்படுத்தி திறமையாக செயலாக்கம் செய்யப்படுகின்றன மெமரி சிஸ்டம் memory system இரண்டு வகைப்படும் ஒன்று ரேண்டம் அக்சஸ் மெமரி random access memoryஎன்று அழைக்கப்படுகிறது இந்த வகை மெமரி memory யில் நீங்கள் படிக்கவும் மற்றும் எழுதவும் முடியும் மற்றொன்று ரீட் ஒன்லி மெமரி read only memory என்று அழைக்கப்படுகிறது இது நிரந்தரமான மெமரி memory என அழைக்கப்படுகிறது இந்த வகை மெமரி memory யிலிருந்து படிக்க மட்டுமே செய்ய முடியும் ரேம் RAM பொதுவாக வாலட்டைல் volatile மெமரி memory ஆகும் வாலட்டைல் volatile என்றால் அவை மின்சக்தியை இயக்கும் நேரத்தில் மட்டுமே மதிப்புகளைத் தக்கவைத்துக்கொள்கின்றன நீங்கள் மின்சக்தியை அணைத்தவுடன் தக்கவைத்துக்கொள்ளப்பட்ட மதிப்புகளை இழக்கின்றன மைக்ரோகண்ட்ரோலர் ரேம்கள் microcontroller RAM -கள் பொதுவாக டேட்டா மெமரி data memory யில் டேட்டா data வை சேமிக்க பயன்படுகின்றன ஆனால் ப்ரோக்ராம் மெமரி program memory ப்ரோக்ராம் program -ஐ சேமிக்கின்றன இந்த மெமரி memory பொதுவாக நான் வாலட்டைல் non volatile ஆகும் அதாவது இது ரோம் ROM மெமரி memory என்பதால் நீங்கள் மின்சக்தியை அணைத்தாலும் அதில் சேமிக்கப்பட்ட ப்ரோக்ராம் program அழிக்கப்படாது பெரும்பாலான மைக்ரோகண்ட்ரோலர்ஸ் microcontrollers களில் ரோம் ROM ஐப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படும் ப்ரோக்ராம் மெமரி program memory என்ற பகுதி உள்ளது ஆனால் தற்போதைய நாட்களில் ஃபிளாஷ் மெமரி flash memory போன்ற சில மாற்று தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தும் மைக்ரோகண்ட்ரோலர் microcontrollers கள் உள்ளன அவையும் ப்ரோக்ராம் program களை சேமிக்கும் நான் வாலட்டைல் non volatile ஆகும் நீங்கள் விரும்பினால் ப்ரோக்ராம் program மையும் மாற்றலாம் ஆனால் நீங்கள் பவர் மின்சக்தியை அணைத்தாலும் அதில் சேமிக்கப்பட்ட ப்ரோக்ராம் program அழிக்கப்படாது சிபியு ஆர்க்கிடெக்சர் CPU architecture ஐப் பற்றி பேசும் வேளை இது வரை இன்ஸ்ட்ரக்ஸன் செட் ஆர்க்கிடெக்சர் instruction set architecture ஐப் பற்றி பேசியுள்ளோம் இப்போது சிபியு CPU எவ்வாறு வேலை செய்கிறது என்பதையும் அதன் பரந்த வகைப்பாட்டைப் பற்றியும் காண உள்ளோம் வான் நியூமன் Von Neumannமற்றும் ஹார்வர்ட் Harvard ஆர்க்கிடெக்சர்ஸ் architectures என இரண்டு வகைகள் உள்ளன இரண்டு ஆர்க்கிடெக்சர்ஸ் architectures -க்கும் அடிப்படை வேறுபாடு என்னவென்றால் வான் நியூமன் ஆர்க்கிடெக்சர் Von Neumann architecture ஒரே ஒரு மெமரி memory -ஐ கொண்டுள்ளது அங்கு இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction மற்றும் டேட்டா data இரண்டும் ஸ்டோர் store ஆகிறது நம்மைச் சுற்றியுள்ள வழக்கமான கம்ப்யூட்டர் சிஸ்டம் computer system களில் பெரும்பாலானவை வான் நியூமன் Von Neumann ஆர்க்கிடெக்சர் architecture ஐ அடிப்படையாகக் கொண்டவை ஆனால் ஹார்வர்ட் Harvard ஆர்க்கிடெக்சர் architecture ல் கருத்தியல் ரீதியாக இரண்டு தனித்தனி மெமரி memory கள் உள்ளன ஒன்றில் நீங்கள் ப்ரோக்ராம் program ஐ சேமிக்கிறீர்கள் மற்றொன்றில் டேட்டா data வைச் சேமிக்கிறீர்கள் பெரும்பாலான மைக்ரோகண்ட்ரோலர்கள் microcontrollers இந்த கொள்கையைப் பின்பற்றுகின்றன அவைகளுக்கு தனி மெமரி memory கள் உள்ளன எனவே இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் பொதுவாக ஒரு ரோம் ROM மெமரி memory ல் சேமிக்கப்படும் அதே நேரத்தில் டேட்டா data ஒரு ரேம் RAM ல் சேமிக்கப்படும் வான் நியூமன் Von Neumann மற்றும் ஹார்வர்ட் Harvard ஆர்க்கிடெக்சர் architecture களை படத்தில் கொடுத்துள்ளபடி காணலாம் வான் நியூமன் Von Neumann ஆர்க்கிடெக்சர் architecture ல் நீங்கள் இங்கே காணக்கூடியது டேட்டா data மற்றும் ப்ரோக்ராம் program மெமரி memory ஆகும் நீங்கள் அவற்றை தனித்தனியாகக் காட்டினாலும் சிபியு CPU அதே முகவரியைப் பயன்படுத்தி அதே டேட்டா பஸ் data bus லிருந்து டேட்டா data வை அணுகும் எனவே சிபியு CPU வைப் பொறுத்தவரை மெமரி memory ஒன்றுதான் என்று தோன்றுகிறது ஆனால் நடைமுறையில் இந்த படத்தில் காண்பிப்பது போல அவற்றை தனித்தனியாக தனி பாகங்களாக சேமிக்கலாம் ஆனால் சிபியு CPU ஐப் பொறுத்தவரை முகவரிகள் உருவாக்கப்படும் முறை ஒன்றுபட்டது அதே முகவரி மற்றும் டேட்டா data லைன்ஸ் lines கள் ப்ரோக்ராம் program மற்றும் டேட்டா data வை மாற்ற பயன்படுத்தப்படுகின்றன ஐஒ IO சாதனங்களும் பொதுவாக ஒரே பஸ் busவழியாக இணைக்கப்படுகின்றன வழக்கமான வான் நியூமன் Von Neumann ஆர்க்கிடெக்சர் architecture கள் இப்படித்தான் இருக்கும் அதிநவீன ஆர்க்கிடெக்சர் architectures -கள் பாரலல் ட்ரான்ஸ்பெர் parallel transfer முறையில் டேட்டா data வை கடத்துவதற்கு மல்ட்டிபிள் பஸ்ஸஸ் multiple buses ஐ கொண்டிருக்கும் ஹார்வர்ட் Harvard ஆர்க்கிடெக்சர் architecture களில் செப்பரேட் separate டேட்டா data மற்றும் ப்ரோக்ராம் program மெமரி memory கள் உள்ளன அத்துடன் முகவரி மற்றும் டேட்டா data பஸ் bus கள் முற்றிலும் தனித்தனியாக உள்ளன எனவே நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் program ஐ பெட்ச் fetch செய்யும் போது பாரலல் parallel ஆக டேட்டா data மெமரி memory ல் இருந்து சில டேட்டா data வைப் பெட்ச் fetch செய்யலாம் அல்லது டேட்டா data -வை டேட்டா data மெமரி memory ல் எழுதலாம் சில ஆர்க்கிடெக்சர் architecture களில் ஐஒ IO சாதனங்கள் தனி முகவரி மற்றும் டேட்டா data பஸ் bus கள் வழியாக இணைக்கப்பட்டுள்ளன குறைபாடு என்னவென்றால் வெளிப்புற சாதனங்களை இடைமுகப்படுத்த உங்களுக்கு பல பஸ் bus களும் நிறைய ஐஓ IO பின்ஸ் pins களும் தேவை ஆனால் நன்மை என்னவென்றால் நீங்கள் சராசரி வேகம் மற்றும் இணையான டேட்டா data பரிமாற்ற அம்சங்களைப் பெறுவீர்கள் இப்போது மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessors ஐப் பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு சிபியு CPU என்றால் என்ன என்று பார்த்தோம் மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessors என்பது ஒரு பொதுவான சொல் அதாவது சிபியு CPU என்பது இன்டெகிரெட்டட் சர்க்கியூட் integrated circuit க்குள் அல்லது ஐசி சிப் IC chip பிற்குள் பாப்பிரிகேட் fabricate செய்யப்பட்டது செமிகண்டக்டர் semiconductor தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்துடன் முந்தைய சிபியு CPU சர்க்கியூட் circuits கள் மிகப் பெரியதாகவும் பருமனாகவும் இருந்தன தற்போது சின்னஞ் சிறியதாக மாறத் தொடங்கி அதனை ஒரு சிறிய சிப் chip புக்குள் பொருத்த முடியும் எடுத்துக்காட்டாக பென்டியம் Pentium சிபியு cpu சிப் chip பைப் பார்த்தால் அதனுள் பில்லியன் கணக்கிலான பேசிக் காம்போனெண்ட்ஸ் basic components அல்லது டிரான்சிஸ்டர் transistors கள் உள்ளன மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessors களின் உள்ளே பார்த்தால் செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் set of registers கள் உள்ளன அவற்றில் சில ஜெனரல் பர்ப்போஸ் general purpose மற்றும் சில ஸ்பெஷல் பர்ப்போஸ் special purpose ரெஜிஸ்டர்ஸ் registers -களாக செயல்பட்டு அவை டேட்டா data வை டெம்பரரி temporary ஆக சேமிக்கப் பயன்படுகின்றன எல்லாவித டேட்டா ப்ராசஸிங் data processing கை செயல்படுத்தவும் அரித்தமேட்டிக் arithmetic செயல்பாடுகள் மற்றும் லாஜிக்கல் logical செயல்பாடுகளை செயல்படுத்தவும் மெமரி memory மற்றும் ஐஒ டிவைஸஸ் IO devices இடைமுகப்படுத்த என அனைத்து வழிமுறைகளையும் செயலாக்கும் ஒரு எஎல்யு ALU உள்ளது சில வெளிப்புற பஸ் bus மற்றும் கட்டுப்பாட்டு பொறிமுறைகள் மூலம் நீங்கள் மெமரி memory அல்லது ஐஒ சாதனங்களை மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessors உடன் இணைக்க முடியும் அடுத்து ஒரு கன்ட்ரோல் யூனிட் control unit உள்ளது இது சிஸ்டம் system த்தின் மூளையாக கருதப்படுகிறது இது மைக்ரோபிராசசர் microprocessor ன் முழு செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துகிறது அத்துடன் அனைத்து உள் செயல்பாடுகளையும் ஒத்திசைக்கிறது இதுவே மைக்ரோபிராசசர் microprocessor -ன் அடிப்படை ஆகும் திட்டவட்டமாக இவைகள் முக்கிய பாகங்கள் என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர்ஸ் registers களைக் காணலாம் எஎல்யு ALU வைக் காணலாம் கண்ட்ரோல் யூனிட் control unit ஐ பார்க்கலாம் எஸ்ட்டேர்னல்லி externally சில பஸ் buses -கள் அதாவது அட்ரஸ் address டேட்டா பஸ் data bus மற்றும் கண்ட்ரோல் control பஸ் buses கள் உள்ளன அட்ரஸ் address மற்றும் டேட்டா பஸ் data bus கள் எக்ஸ்ட்டேர்னல் மெமரி external memory மற்றும் ஐஓ IO சாதனங்களுடன் இடைமுகம் செய்ய பயன்படும் கண்ட்ரோல் control பஸ் buses கள் ரீட் read ரைட் write என்னேபிள் enable முதலான சிக்னல் signals -கள் மற்றும் பல வகையான இன்டரப்ட் interrupts கள் மற்றும் ஸ்லோ மெமரிஸ் slow memories ஐ இன்டெர்பேசிங் interfacing செய்யும் பல சிக்னல்ஸ் signals களை கொண்டிருக்கும் இந்த வகையான கண்ட்ரோல் பர்போஸஸ் control purposes க்காக பயன்படுத்தப்படும் பல இதர சமிக்ஞைகள் உள்ளன இப்போது மைக்ரோ கம்ப்யூட்டர் micro computer என்றால் என்ன என்று பார்ப்போம் மைக்ரோகம்ப்யூட்டர் micro computer என்பது ஒரு மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessor ஆல் சுற்றி கட்டப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் computer ஆகும் நீங்கள் டெஸ்க்டாப் desktop மற்றும் லேப்டாப் laptop பைப் பார்க்கிறீர்கள் நவீன டெஸ்க்டாப்பு desktop கள் மற்றும் மடிக்கணினி laptop களின் உள்ளே இன்டெல் intel ஐ3 i3 ஐ5 i5 ஐ7 i7 வகை பென்டியம் Pentium ப்ராசஸர் processor உள்ளது அவை அடிப்படையில் மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessors மற்றும் ஒரு டெஸ்க்டாப் desktop அல்லது மடிக்கணினி laptop யின் உள்ளே மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessors மட்டுமல்ல மெமரி memory மற்றும் பிற சாதனங்கள் உள்ளன ஒரு டிஸ்க் டிரைவ் disk drive உள்ளது கீபோர்டு keyboard மற்றும் மௌஸ் mouse ஐ இணைக்க வேறு சில இடைமுகங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக நம் கம்ப்யூட்டர் computer முழுவதையும் உருவாக்கும் பிரிண்டர் printer கள் இது ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டர் micro computer இது ஒரு மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessor யைப் பயன்படுத்தி கட்டப்பட்ட கம்ப்யூட்டர் computer சிஸ்டம் system இப்போது ஒரு மைக்ரோபிராசஸர்microprocessor அடிப்படையில் சில ரெஜிஸ்டர்ஸ் registers கள் எஎல்யு ALU மற்றும் கண்ட்ரோல் control ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இது எந்த மெமரி memory யையும் அல்லது ஐஒ IO க்கான எந்த வசதியையும் கொண்டிருக்கவில்லை கம்ப்யூட்டர் சிஸ்டம் computer system ஐ உருவாக்க இந்த சாதனங்கள் அனைத்தையும் மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessor உடன் இணைக்க வேண்டும் ஆனால் சிக்கல் என்னவென்றால் நீங்கள் ஒரு மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessor -ஐச் சுற்றி பல விஷயங்களை இடைமுகப்படுத்த வேண்டியிருப்பதால் சிஸ்டம் system காம்ப்ளெக்ஸ் complex ஆவதோடு பருமனானது மற்றும் விலை உயர்ந்தது கூடுதலாக இது கணிசமாக அதிக சக்தியையும் பயன்படுத்துகிறது டெஸ்க்டாப் desktop அல்லது மடிக்கணினி laptop போன்ற உயர் செயல்திறன் பயன்பாட்டிற்கு இதைப் பயன்படுத்தினால் நல்லது ஆனால் எம்பெட்டட் சிஸ்டம் embedded system பயன்பாடுகளுக்கு மிகக் குறைந்த சக்தி போர்ட்டபிலிட்டி portability சிறிய அளவு ஆகிய இந்த அம்சங்கள் மிகவும் அவசியமானவை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டர் micro computerஒரு மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessor யைச் சுற்றி பில்ட் built செய்யப்பட்டுள்ளது இதற்கு மெமரி memory உள்ளது ஐஓ போர்ட்ஸ் IO ports மற்றும் இந்த ஐஓ போர்ட்ஸ் IO ports மூலம் பல ஐஓ சாதனங்களுடன் இடைமுகப்படுத்தலாம் எம்பெட்டட் சிஸ்டம்ஸ் embedded systems களின் இதயமான மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களுக்கு வருவோம் மைக்ரோகம்ப்யூட்டர் micro computer என்பது ஒரு மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessor ஆல் சுற்றிக் கட்டப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் computer ஆகும் இப்போது மைக்ரோகம்ப்யூட்டர் microcomputer முழுவதையும் நாம் சுருங்கச் செய்து ஒரு சிப்chip -பிற்குள் வைக்க முடிந்தால் கிடைப்பது ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller ஆகும் எல்லாவற்றையும் ஒரே சிப்chip பில் வைப்பதால் மொத்த சிப்chip ஏரியா area ப்ராசஸர் processor மெமரி memory போன்றவற்றால் ஷேர் share ஆகும் ஆகவே ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller என்பது அடிப்படையில் ஒரு சிங்கிள் single சிப் chip பில் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் computer ஆகும் இது ஒரு சிங்கிள் single சிப்chip பில் இருப்பதால் இதன் விலை மிகவும் குறைவாக உள்ளதோடு மலிவாகவும் உள்ளது இது சிறியது மற்றும் மிகக் குறைந்த சக்தியை பயன்படுத்துகிறது உண்மையில் இவை எம்பெட்ட்டேட் சிஸ்டம் embedded system வடிவமைப்பில் மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன தற்போதுள்ள வழக்கமான விஷயங்கள் என்ன என்பதை திட்டவட்டமாகப் பார்த்தால் சிபியு CPU ரெஜிஸ்டர்ஸ் registers எஎல்யு ALU மற்றும் கண்ட்ரோல் control கள் இருப்பதை நீங்கள் காணலாம் நிச்சயமாக சில மெமரி memory உள்ளது உங்களிடம் மிகப் பெரிய மெமரி memory இருக்க முடியாது இருக்கும் சில மெமரி memory -கள் சிறிய அளவில் உள்ளது ஐஓ IO சாதனங்களை இணைக்க சில வசதிகள் இருக்கலாம் பல பயன்பாடுகளுக்குத் தேவையான சில டைமர்கள் timers மற்றும் கவுண்டர்கள் counters கள் அத்துடன் இன்டெரப்ட் சர்க்குயூட்ஸ் interrupt circuits களும் உள்ளன மேலும் அனலாக் போர்ட் analog ports கள் போன்ற பல இதர வசதிகளும் உள்ளன வெளி உலகத்திலிருந்து வரும் பெரும்பாலான சிக்னல் signals கள் இயற்கையாகவே அனலாக்analog அல்லது தொடர்ச்சியானவை அவை டிஜிட்டல் digital சிக்னல் signals கள் அல்ல எனவே சிப்chip பில் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் analog to digital converter இருந்தால் அத்தகைய சாதனங்களை இடைமுகப்படுத்துவது மிகவும் வசதியானது பொதுவாக அந்த வசதிகள் அனைத்தும் சிப்chip பிற்குள் வழங்கப்படுகின்றன மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller கள் பொதுவாக சில இன்புட் போர்ட்ஸ் input ports -கள் மூலம் வழங்கப்படும் டேட்டா data களில் இயங்குகின்றன போர்ட்ஸ் ports -கள் வழியாக வெளியில் இருந்து வரும் டேட்டா data வழியாக இயங்கும் ஒரு புரோக்ராம் program உள்ளது அவைகளிடம் அனலாக் பின்ஸ் analog pins டைமர் timers கள் கவுண்டர் counters கள் மற்றும் பிற யுடிலிட்டி சர்க்கியூட்ரி utility circuitry கள் உள்ளன எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு பல்ஸ் விட்த் மாடுலேஷன் சர்க்கியூட் pulse width modulation circuit ஐ வைத்திருந்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனைப்பற்றி பின்னர் பார்ப்போம் இது மைக்ரோகண்ட்ரோலரின் microcontroller -ன் சற்று விரிவான வரைபடம் உங்களிடம் உள்ள பேசிக் basic மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessor இங்குள்ளது ரெஜிஸ்டர் register எஎல்யு ALU மற்றும் கண்ட்ரோல் control சில புரோக்ராம் மெமரி program memory புரோக்ராம் program ஐ சேமிப்பு செய்ய ஒரு மெமரி memory உங்கள் டேட்டா data வை சேமிக்க ஒரு மெமரி memory ரேம்RAMஉள்ளது மற்றும் சில இன்புட் அவுட்புட் பின்ஸ் input output pins களும் உள்ளன ஓ IO -கள் டிஜிட்டல் digital ஆக இருப்பதை நீங்கள் காண முடியும் சில அனலாக் analog ஆக இருக்கும் கவுண்டர் counter கள் மற்றும் டைமர் timer கள் இருக்கும் மேலும் சீரியல் serial ஐஓ IO இன்டெர்பேஸஸ் interfaces பல்ஸ் விட்த் மாடுலேடட் இன்டெர்பேஸஸ் pulse width modulated interfaces கள் போன்ற அதிநவீன வகையான இடைமுகங்களும் இருக்கலாம் இந்த வசதிகள் அனைத்தும் இன்று வழக்கமான மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller -களில் வழங்கப்படுகின்றன இதனால் நீங்கள் இதை எல்லாவித எம்பெட்டட் சிஸ்டம் embedded system பயன்பாடுகளிலும் பயன்படுத்தலாம் கூடுதலாக உங்களுக்கு பவர் சப்ளை power supply ரீசெட் reset இன்டெரப்ட்ஸ் interrupts கிளாக்ஸ் clocks போன்றவை உள்ளன இவை பிஐசி PIC எனப்படும் ஒரு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட சில பொதுவான மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller கள் என்பதை நீங்கள் காணலாம் இப்போது ஒப்பிடுகையில் நீங்கள் பழைய மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessors களில் ஒன்றான மோட்டோரோலா 68000 Motorola 68000 ஐக் காண்கிறீர்கள் இது 48 பின் சிப் pin chip அளவில் பெரியது கம்பாரிசன் comparison ல் சிறிய பிஐசி PIC ப்ராசஸர் processorஎன்பது ஒரு நாணயத்தின் அளவில் ஒரு பகுதியே மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller கள் என்பது கம்ப்யூட்டர் computer -களின் சொந்தங்கள் ஆகும் PC க்கள் ஒரு மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessor ஐ சுற்றிக் கட்டப்பட்ட கம்ப்யூட்டர் computer -கள் ஆகும் எனவே முக்கிய வேறுபாடுகள் என்ன இன்னும் சில வேறுபாடுகள் உள்ளன ஒரு பிசி pc ப்ரோக்ராம் program ஐ இயக்கும் போது சிக்கல் எங்கிருந்து வருகிறது அவை ஆரம்பத்தில் ஹார்ட் டிஸ்க் hard disk அல்லது சாலிட் ஸ்டேட் டிரைவ் solid state drive ல் பிளாஷ் மெமரி flash memory டெக்னாலஜி technology அடிப்படையில் சேமிக்கப்படுகின்றன அங்கிருந்து ப்ரோக்ராம் program மெமரி memory ல் ஏற்றப்பட்டு மெமரி memory ல் இருந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருக்ஷன் instruction ஆக செயல்படுத்தப்படுகிறது ஒரு பொதுவான கம்ப்யூட்டர் சிஸ்டம் computer system எவ்வாறு செயல்படுகிறது விண்டோஸ் Windows அல்லது லினக்ஸ் Linux போன்ற ஆபரேட்டிங் சிஸ்டம் operating system கள் உள்ளது அவை மிகவும் சிக்கலான ப்ரோக்ராம் program கள் ஆகும் ப்ரோக்ராம் programசெயல்படுத்தப்படும் போது அனைத்து லோ லெவல் low level செயல்பாடுகளையும் ஆபரேட்டிங் சிஸ்டம் operating system கள் கையாளும் இன்புட் input அவுட்புட் output செயல்பாடு நிகழும் போது அதில் உள்ள டிரைவர்ஸ் drivers கள் ஐஓ IO செயல்பாடுகளை கவனித்துக்கொள்ள அழைக்கப்படுவார்கள் ஆனால் ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் microcontrollerஎன்பது மிகச் சிறிய சிஸ்டம் system நீங்கள் ஒரு டிஸ்க் disk கிற்கு அனுமதி கொடுக்க முடியாது எல்லாம் அந்த மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller க்குள் மட்டுமே இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் computer system த்தில் நீங்கள் விரும்பும் எந்தவொரு ப்ரோக்ராம் program ஐயும் டிஸ்க் disk ல் இருந்து லோட் load செய்யலாம் மற்றும் அதனை இயக்கலாம் ஆனால் ஒரு ஏசி மெஷின் AC machine உள்ளே அமர்ந்திருக்கும் ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller ஏசி மெஷின் AC machine ஐ கட்டுப்படுத்துவதற்கான ப்ரோக்ராம் program மை மட்டுமே இயக்கும் எனவே ஒரு பொதுவான மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller -ல் சிப் chip பிற்குள் ஒரு சிறிய ரோம் ROM உள்ளது இது பிக்ஸட் ப்ரோக்ராம் fixed program மை சேமிக்க செய்யும் ப்ரோக்ராம் program ஐ மாற்ற முடியாது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் வழங்கப்பட்ட ரோம் ROM ன் அதிகபட்ச அளவு நீங்கள் மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller -ல் இயங்கும் ப்ரோக்ராம் program ன் அளவையும் காம்ப்ளெக்ஸிட்டி complexity ஐயும் கட்டுப்படுத்துகிறது உங்கள் சிஸ்டம் system பவர் ஆப் power off நிலையில் எந்த ஆபெரடிங் சிஸ்டம் operating system மும் இல்லை உங்கள் சிஸ்டம் system த்தை நீங்கள் ரீசெட் reset செய்யும் போது அல்லது பவர் ஆன் power on செய்யும் போதெல்லாம் ரோம் ROM ல் சேமிக்கப்பட்ட ஆபெரடிங் சிஸ்டம் operating systemப்ரோக்ராம் program இயங்கத் தொடங்குகிறது மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller க்கும் பிசி pc போன்ற ஒரு சாதாரண கம்ப்யூட்டிங் சிஸ்டம் computing system திற்கும் இடையிலான முக்கிய வேறுபாடுகள் இவை செயலாக்க சக்தி முக்கியமில்லாத பயன்பாடுகளில் மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller கள் பயன்படுத்தப்படுகின்றன உங்களுக்கு மிக உயர்ந்த செயலாக்க சக்தி தேவையில்லை மாறாக உங்களுக்கு குறைந்த சக்தி சிறிய அளவு குறைந்த செலவு இந்த வகையான பண்புக்கூறுகள் தேவை நவீன வீட்டு சாமான்களில் இதுபோன்ற பல சாதனங்களை நீங்கள் பொதுவாகக் காணலாம் நீங்கள் வாங்கும் எந்த உபகரணங்களையும் வரிசைப்படுத்தி நிறுவுகிறீர்கள் அதற்குள் சில எம்பெட்டட் embedded மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller கள் இருக்கும் எனவே அலுவலக ஆட்டோமேஷன் பிரிவு நுகர்வோர் எலக்ட்ரானிக்ஸ் தானியங்கி வாகனங்கள் விமானங்கள் ராக்கெட் Rocket ஏவுகணைகள் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் நான் ஏற்கனவே கூறிய பல பயன்பாடுகள் உள்ளன தற்போது பரிணாம வளர்ச்சியைப் பற்றி பேசுகையில் 1970 களில் இருந்து 1வது தலைமுறை மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller கள் வளர்ச்சி அடையத் துவங்கியது 8051 -ல் இன்டெல் intel மூலம் உருவாக்கப்பட்ட மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller ஒன்று இருந்தது அது இன்னும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் சக்தி நெகிழ்வுத்தன்மை மற்றும் புதுமையைப் பற்றிப் பேசுகையில் 8051 -ல் பயன்படுத்தப்பட்டது பழைய வகையான ஆர்க்கிடெக்சர் architecture ரைக் கொண்டுள்ளது அதற்கு அதிக நெகிழ்வுத்தன்மை இல்லை 80 களின் நடுவில் இருந்து தொடங்கி பிராசஸ் process தொடர்கிறது தற்பொழுது மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller கள் பெரிய சிப் chip பிற்குள் எம்பெட்டெட் embedded செய்யப்படுகின்றன இவைகள் அப்ளிகேஷன் application ஸ்பெசிபிக் specific இன்டெகிரெட்டட் சர்க்கியூட் integrated circuit என்று அழைக்கப்படுகின்றன இந்த பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக நிரூபிக்க வேண்டிய மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller ரைப் போலவே எஸ் டி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் ST microelectronics நிறுவனத்திலிருந்து வந்த மைக்ரோகண்ட்ரோலர் போர்டுmicrocontroller board -டின் உள்ளே ஏஆர்எம் கார்டெக்ஸ் எம்4 சிப் ARM Cortex M4 chipஒன்று உள்ளது இப்போது ஏஆர்எம் கார்டெக்ஸ் எம்4 ARM Cortex M4ஏஆர்எம் ARM processor ப்ராசசர் மட்டுமல்ல மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller மட்டுமல்ல ஆனால் மற்ற விஷயங்கள் அனைத்தும் ஒரே சிப் chip பில் ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டுள்ளன மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களின் நன்மைகளைச் சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமெனில் அவைகள் வேகமானவை சில குறிப்பிட்ட பயன்பாடுகளை தீர்க்கும் பார்வையில் அவை பயனுள்ளதாக இருக்கும் இது குறைந்த செலவில் இருக்க வேண்டும் ஏனெனில் இது அதிக செலவில் இருந்தால் அது உற்பத்தியின் செலவையும் அதிகரிக்கிறது அது குறைந்த சக்தியைப் பயன்படுத்த வேண்டும் எனவே உங்கள் மின்சார பில் உயராது என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் பொருந்தக்கூடிய தன்மை மிகவும் முக்கியமானது பொதுவாக மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller கள் சில கம்பெனி company களிலிருந்து வருவதை அறிவோம் இவை மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களின் குடும்பம் என்று கூறலாம் பிஐசி PIC எஆர்ம் ARM என்பன பொதுவான சில எடுத்துக்காட்டுகள் ஆகும் இப்போது நீங்கள் மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller பேமிலி family யில் உள்ளவைகளைப் பார்த்தால் அவை அனைத்தும் இன்ஸ்ட்ரக்க்ஷன் செட் கம்பெடிபிள் instruction set compatible ஆகும் இதனால் நீங்கள் மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller குடும்பத்தில் ஒரு உறுப்பினருக்கான சாப்ட்வேர் software ஐ உருவாக்கி அதை மற்றொரு சிறந்த ப்ராசசர் processor -ல் அதே கோடு code ஐ மிகக் குறைந்த மாற்றத்துடன் இயங்கலாம் அல்லது இயக்கலாம் இது பொருந்தக்கூடிய தன்மை என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது பராமரிப்பைப் பொறுத்தவரை மிகவும் முக்கியமானது இந்த விரிவுரையின் முடிவுக்கு வந்துள்ளோம் அடுத்த விரிவுரையில் மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களின் எஆர்ம் ARM குடும்பத்தைப் பொறுத்தவரை பிராஸஸிங் எவ்வாறு விரைவாகச் செய்வது என்பது குறித்த சில விவாதங்களைத் தொடங்குவோம் எஆர்ம் ARM பேமிலி family மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களில் இருக்கும் அம்சங்கள் என்னென்ன அவை ஏன் வேறுபடுகின்றன மக்கள் ஏன் அவற்றை பரவலாகப் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம்